டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 33 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது மூன்றாவது மற்றும் இறுதியாக உள்ள மாட்யூலின் மீதான ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆகும் நாம் ரெக்கவர் செய்வதில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் சீரியலைஃசபிலிட்டியில் உள்ள மேலும் சில பிரச்சினைகளைப் பற்றி இந்த மாட்யூலில் விவாதிப்போம் இதற்கு முந்தைய மாட்யூலில் நாம் சீரியலைஃசபிலிட்டியின் நீளத்தைப் பற்றியும் மிகவும் குறிப்பாக கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி என்ன என்பது பற்றியும் மேலும் அவற்றை கண்டறிவதற்கான செயல்முறைகளை பற்றியும் பேசினோம் இப்பொழுது நாம் மற்றொரு வகை கண்ணோட்டம் ஆன உதாரணமாக ட்ரான்ஸ்ஆக்ஷன் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தோல்வி அடைந்துவிட்டால் அந்த தோல்வியானது ஹார்டுவேர் சாஃப்ட்வேர் தோல்வியால் பலவகையான காரணங்களான பவர் அவுடேஜ் டிஸ்க் செயலிலப்பு மற்றும் வேறு சிலவற்றினாலும் வரலாம் எனவே ஒரு டேட்டா பேஸ் ஆனது எவ்வாறு எப்படி இன்கன்சிஸ்டன்ட் ஆக போகிறது எனவே நாம் எவ்வாறு அவற்றை இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் இருந்து ரெக்கவர் செய்வது என்பதை பற்றி விவாதிப்போம் மேலும் அவற்றை மறுபடியும் கன்சிஸ்டன்ட் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் மேலும் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியை முன்னோக்கி எடுத்துச் செல்லும்போது சீரியலைஃசபிலிட்டியில் வேறு என்ன கருத்துக்கள் இருக்கக்கூடும் அவை ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை தொடர் ஆக்குவதற்கு உதவ முடியும் மேலும் நாம் சீரியலைஃசபிலிட்டியை பற்றிய மோசமான வரையறை என்ன என்பது பற்றியும் பார்ப்போம் அவை வியூ சீரியலைஃசபிலிட்டி என்று அறியப்படுகிறது அவை பல ஷெட்யூல்களை உருவாக்குகின்றன அவற்றை கான்பிலிக்ட் தொடர்களில் இருந்து பெறப்படும் ஷெட்யூலோடு ஒப்பிடும்போது எனவே இவையே நாம் விவாதிக்கப்பட உள்ள தலைப்புகள் மேலும் நாம் ரெக்கவர் மற்றும் ஐஷோலேஷன் இவற்றில் இருந்து தொடங்குவோம் எனவே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் நமக்கு சீரியலைஃசபிலிட்டி ஆனது எவ்வாறு உதவும் என்று பார்த்துள்ளோம் அவற்றை ஆசிட் பண்புகள் என்ற கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது நாம் அவற்றை ட்ரான்ஸ்ஆக்ஷன்களின் விரும்பத்தக்க பண்புகளில் இருந்து எவ்வாறு வரையறுப்பது என்பதிலிருந்து தொடங்கினோம் நாம் பார்த்தோம் சீரியலைஃசபிலிட்டி ஆனது குறிப்பாக ஒரு ஷெட்யூலை கன்சிஸ்டன்ட் ஆகவும் ஐஷோலேஷன் ஆகவும் வைத்திருக்க உதவுகிறது என்று ஆனால் இன்னமும் அட்டாமி சிட்டி மற்றும் கன்சிஸ்டன்ஸி சமரசப் படுத்தப்படுகின்றன ஒரு சிஸ்டம் தோல்வி அடையும்போது எனவே நாம் இந்த உதாரணத்தை பற்றி கொஞ்சம் முன்னால் விவாதித்தோம் அவற்றைப் பற்றி மறுபடியும் ஒரு சிறிய கண்ணோட்டம் பார்ப்போம் எனவே இதுவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் தொகை 50 டாலர் ஆனது கணக்கில் A இருந்து B க்கு மாற்றப்படுகிறது எனவே முதல் நீங்கள் டெபிட் வைப்பதற்கு ஆன படிப்பதை மேற்கொள்கின்றீர்கள் பின்னர் கணக்கு A யில் அதை எழுதுவதற்கான பணியையும் பின்னர் கிரெடிட் வைத்ததற்கான படிப்பதையும் மேலும் கணக்கு B யில் அதை எழுதுகிறீர்கள் மேலும் நாம் ஏழாவது இன்ஸ்டிரக்ஷனை அதில் சேர்த்துள்ளோம் அதாவது அது முழுமையான முடிப்பதற்கு உள்ள இன்ஸ்டிரக்ஷன் ஆகும் மேலும் அதைப் பற்றி நான் மேலும் விரிவாக இந்த மாட்யூலில் பேச உள்ளோம் அவை A மற்றும் B யின் மீது நடக்கும் மாற்றங்களை நிரந்தரமாக செய்கின்றன இப்பொழுது ஒரு சிஸ்டம் ஆனது மூன்றாவது படிக்கும் மேலும் மூன்றாவது இன்ஸ்டிரக்ஷனை படித்த பின்னரும் தோல்வியடைந்தால் அதாவது A ஆனது எழுதுவதை மேற்கொள்ளும்போது மேலும் ஸ்டெப் 4 மற்றும் 16 க்கு இடையில் B யானது இறுதியாக எழுதுவதை மேற்கொள்ளும்போது என்ன நடக்கும் எனவே இயற்கையாகவே 50 டாலர் ஆனது சுலபமாக மறைந்துவிடும் ஏனென்றால் A யிலிருந்து எதை டெபிட் வைத்தோமே அதுவே என்னுடைய கணக்கில் இருப்பதாக தெரிகிறது இது இதற்கு உண்டான கிரெடிட் வைத்தலை காட்டாமல் செய்கிறது எனவே இதுவே இன்கன்சிஸ்டன்ட் நிலைக்கு கொண்டு செல்கிறது மேலும் நாம் அவற்றை கையாள வேண்டும் நாம் அதற்கு உடனடியாக ட்ரான்ஸ்ஆக்ஷனை திரும்ப செய்ய வேண்டும் அதாவது நாம் செய்த மாற்றங்களை செய்யாமல் ஆக்கவேண்டும் நாம் எவற்றை இதற்கு முன்னால் செய்தோமோ அவற்றை எனவே நாம் மறுபடியும் கணக்கு A விற்கு செல்ல வேண்டும் மேலும் புதிய மதிப்பை எழுத வேண்டும் அது எந்த மதிப்பு எனில் டெபிட் வைப்பது நடப்பதற்கு முன்னால் உள்ள மதிப்பு மேலும் இந்த செயலானது அதனுடைய பழைய நிலை தன்மைக்கு கொண்டு வருகிறது இது ரெக்கவர் செயல்முறை என்று அறியப்படுகிறது எனவே நாம் சொல்லலாம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை வரையறை செய்வதாக வைத்துக்கொள்வோம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரெக்கவர் செய்ய முடியும் என்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் Tj ஆனது Ti என்ற ட்ரான்ஸ்ஆக்ஷன்மூலமாக எழுதப்பட்ட டேட்டா A வை படிக்கிறது என்றால் பின்னர்Ti யை முழுமையாக முடிப்பதற்கான செயலானது Tj யை முழுமையாக முடிப்பதற்கு உள்ள செயலுக்கு முன்னர் நடைபெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு நடைபெற்றிருந்தால் இதற்கு முன்னால் டேட்டாவை எழுதுவதற்கான ட்ரான்ஸ்ஆக்ஷன் மேலும் பிந்தைய ட்ரான்ஸ்ஆக்ஷன்Tj அதாவது இதற்கு டேட்டாவை படிப்பதற்கான முந்தைய ட்ரான்ஸ்ஆக்ஷன்முழுமையாக முடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதாவது அவை மாற்றங்களை நிரந்தரமாக டேட்டாபேஸில் செய்கின்றன Tj அது உண்மையாக படிக்க படுவதற்கு முன்னாள் அவ்வாறு நடைபெற்று இருந்தால் பின்னர் நீங்கள் சொல்லலாம் அந்த ஷெட்யூல் ஆனது ரெக்கவர் செய்யகூடிய ஷெட்யூல் என்று எனவே பின்வரும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களுக்கான ஷெட்யூலில் T8 மற்றும் T9 அவற்றில் T8 ஆனது படிப்பதையும் மற்றும் A மீது எழுதுவதையும் மேற்கொள்கிறது ஆனால் அது முழுமையாக முடிக்கப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது T8 உடைய மற்ற சில வேலைகள் இன்னும் முடிக்கப்படவில்லை அவை நிலுவையில் உள்ளன ஆனால்T9 ஆனது A யை படிக்கும் என்றால் அதாவது சீரியலைஃசபிலிட்டியின் அடிப்படையில் படிக்கும் என்றால் அது நல்லது மேலும் T9 முழுமையாக முடிக்க வேண்டும் பின்னர் T8 ஆனால் மறுபடியும் B யை படிக்கும் செயலை தொடர்கிறது எனவே இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் என்ன நடக்கும் என்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T9 உடனடியாக தோல்வி அடையும் அதனுடைய படித்தல் செயலுக்குப் பின்னால் எனவே என்ன நடக்கும் T8 ஆனது இடையில் நிறுத்தப்பட்டால் பின்னர் என்ன நடக்கும் T9 ஏற்கனவே படித்தலை செய்திருக்கும் ஏனென்றால் B உடைய படித்ததில் அல்லதுT8 நிறுத்தினால் அது தோல்வியடையும் பின்னர் T9 ஆனது ஏற்கனவே A உடைய இடைப்பட்ட மதிப்பைப் படித்து இருக்கும் அது முழுமையாக முடிந்திருக்கும் அதாவது அவற்றை பயனாளருக்கு காட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் T8 ஏற்கனவே நிறுத்தப்பட்டதால் அது தோல்வி அடைந்து விட்டது என்பதனை அனுப்பியிருக்கும் எனவே அது திரும்ப செய்யப்படவேண்டும் மற்றும் A உடைய உண்மையான மதிப்பானது இப்போது உள்ள மதிப்பிலிருந்து வேறுபட்ட வடிவத்தில் இருக்கும் பயனாளருக்கு ஏற்கனவே காட்டப்பட்ட மதிப்பினை திரும்ப செய்ய வேண்டும் பின்னர் அவர்கள் இன்கன்சிஸ்டன்ட் நிலைக்கு செல்லலாம் எனவே இது ஒரு ரெக்கவர் செய்ய முடியாத ஷெட்யூல்க்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இப்போது பார்த்தீர்களென்றால் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் தோல்வி என்பது ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை மட்டும் மீண்டும் செய்வது என்பது கிடையாது ஆனால் அது ஒரு கேஸ்கேடிங் விளைவை ஏற்படுத்தக் கூடும் அதாவது ஒரு தொடர்ச்சியான ட்ரான்ஸ்ஆக்ஷன்யானது மீண்டும் செய்யப்படவேண்டும் எனவே இங்கு உதாரணமாக T10 T11 மற்றும் T12 உள்ளது எனவே T10 ஆனது A மற்றும் B யை படிக்கிறது மற்றும் எழுதுகிறது A யை எழுதுகிறது மேலும் T11 ஆனது A யை படிப்பது மற்றும் எழுதுகின்றது T12 ஆனது A யை படிக்கிறது மற்றும் அந்த நேரத்தில் T10 ஆனால் அது நிறுத்தப்படுகிறது என்றால் பின்னர் இயற்கையாகவே T10 ஆனது திரும்ப செய்யப்பட வேண்டும் என்பது போதுமானதாக அல்ல ஏனென்றால் T10 ஆனது திரும்ப செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் அவர்களுடைய பழைய மதிப்பிற்கு செல்ல வேண்டும் மற்றும் T11 ஆனது T10 எழுதிய தவறான மதிப்பினை வைத்திருக்கும் ஆனால் இப்போது நடந்து முடியாததாக ஆகி விட்டது அதாவது அது திரும்ப செய்யப்பட்டுவிட்டது எனவே இதன் அர்த்தம் என்பது T11 னை நான் அதை மறுபடியும் செய்யப்பட வேண்டும் இதேபோன்று அது மறுபடியும் நடைபெற்றால் இயற்கையாகவே T12 ஆனது மறுபடியும் நடக்க வேண்டும் எனவே இந்த ரோல்பேக் ஆனது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் இருந்து மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்கு என்று கேஸ்கேடிங் முறையில் செய்யப்படவேண்டும் எனவே குறிப்பிட்ட அளவிலான வேலைக்கு வழிவகுக்கும் எனவே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மிடம் ஒரு ஷெட்யூல் இருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு கேஸ்கேடிங் ரோல்பேக் தேவைப்படாத போது எனவே ஒரு ஒரு நிபந்தனை உள்ளது அவற்றை காப்பக படுத்துவதற்கு எனவே நம்மிடம் ஒரு இணையான ட்ரான்ஸ்ஆக்ஷன்Ti Tj உள்ளது என்றால் Tj ஆனது Ti ஆல் எழுதப்பட்ட A யை படிக்கிறது என்றால் பின்னர் Ti யை கமிட் செய்வதற்கு உள்ள வேலையானது Tj உடைய படிப்பதற்கான வேலைக்கு முன்பே நடந்திருக்க வேண்டும் அர்த்தம் என்னவென்றால் இன்னொரு வகையில் Tj ஆல் படிக்க மட்டுமே முடியும் ஏனென்றால் அது ஏற்கனவே கமிட் ஆகிவிட்டது மற்றும் மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் உள்ள இடைப்பட்ட தற்காலிகமான மதிப்புகளை படிக்க முடியாது எனவே ஒவ்வொரு கேஸ்கேடிங் ஷெட்யூலும் ரெக்கவர் செய்ய முடியும் ஏனென்றால் நீங்கள் அவற்றை தனித்தனியாக ரெக்கவர் செய்ய முடியும் மற்றும் அது கண்ட்ரோல்டு ஷெட்யூலுக்கு உகந்ததாக இருக்கும் எப்போது என்றால் அவற்றில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான கேஸ்கேடிங் ஆக மாற்ற முடியுமோ நாம் பார்த்தோமென்றால் அவை எல்லா வழக்குகளுக்கும் சாதகமானதாக இருக்காது ஆனால் அது முடியும் என்றால் நீங்கள் குறைவான கேஸ்கேடிங் ஷெட்யூலை உருவாக்க முடியும் எனவே அவை ரோல் பேக்கை பூர்த்தி செய்கின்றன இதனால் அதிகப்படியான வேலையானது குறைக்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு உதாரணம் உள்ளது நாம் இதற்கு முன்பு பார்த்த கேஸ்கேடிங் செயல்கள் இல்லாத ஷெட்யூல் எனவே காத்திருங்கள் ஒரே மாதிரியான ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள 2 விதமான உதாரணங்களை பற்றி பார்ப்போம் நாம் பார்க்கலாம் எப்போது ஷெட்யூல் ஆனது ரெக்கவர் செய்ய முடியாது என்று எப்பொழுது கேஸ்கேடிங் சாத்தியம் என்று மற்றும் எப்போது கேஸ்கேடிங் குறைவான ரோல் பேக் சாத்தியம் என்று எனவே இங்கு நாம் செய்தது என்னவென்றால் நான் உங்களிடம் இரண்டு விதமான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை காட்டினேன் T1 மற்றும் T2 மேலும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 ஆனது இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறது என்றும் மேலும் நாம் டேட்டாபேஸில் முதன்மை மதிப்பானது 5000 என்றும் வைத்துக் கொள்வோம் என்ன நடக்கும் இங்கு படிப்பது நடைபெற்றது என்றால் மற்றும் இந்த மதிப்பானது வேறுபட்ட A ஆகும் இது பஃப்பரிலோ அல்லது ட்ரான்ஸ்ஆக்ஷன்T1 உடைய மெமரியிலோ இருக்கலாம் A ஆனது 5000 ஆக வரும்போது பின்னர் நீங்கள் அதிலிருந்து ஆயிரத்தை கழித்து பின்னர் அந்த மதிப்பினை மறுபடியும் அதே கணத்தில் டேட்டாபேஸில் திரும்ப எழுத முடியும் டேட்டாபேஸின் இடைப்பட்ட நிலையில் உள்ள மதிப்பானது மாறாமல் இருக்கும் அந்த மதிப்பானது பஃப்பரில் மட்டுமே இருக்கும் நீங்கள் அந்த மதிப்பினை மறுபடியும் டேட்டாபேஸில் எழுதும்போது அது மாறிவிடும் பின்னர் ட்ரான்ஸ்ஆக்ஷன்T2 ஆனது அந்த மதிப்பை படிக்கிறது எனவே அதனுடைய லோக்கல் பஃப்பர் A ஆனது 4000 ஆக வருகிறது அது 500 ஆக கூட்டப்படுகிறது பின்னர் மறுபடியும் திரும்ப எழுதப்படுகிறது பின்னர் டேட்டாபேஸில் அந்த மதிப்பானது4500 ஆக மாற்றப்படுகிறது பின்னர் T2 கமிட் ஆகிறது அந்தப் புள்ளியில் இருந்து நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அங்கு ஒரு தோல்வி நடைபெற்றது என்று எனவே இந்த புள்ளியில்தான் தோல்வி நடைபெற்றுள்ளது T1 ன்னில் உள்ள மற்ற இன்ஸ்டிரக்ஷன்கள் இங்குதான் தோல்வியடைகின்றன ஆனால் அவை நம்முடைய விருப்பம் அல்ல இப்போது பின்னர் T1 ஆனது கமிட் ஆகவேண்டும் ஆனால் இந்த தோல்வியானது நடைபெற்றது என்றால் இந்த புள்ளியில் T1 ஆனது கண்டிப்பாக ரோல்பேக் செய்யப்படவேண்டும் T1 ஆனது அதை மறுபடியும் செய்யாமல் இருக்கவேண்டும் மற்றும் அதனுடைய மதிப்பானது 5000 மறுபடியும் டேட்டாபேஸில் எழுதப்படவேண்டும் ஆனால் என்ன அர்த்தம் கொள்ளப்படுகிறது என்றாள்T2 ஆனது ஏற்கனவே கமிட் ஆனதாகவும் அதன் மதிப்பானது 4500 என்றும் டேட்டாபேஸில் எழுதப்படுகிறது அந்த மதிப்பை மற்ற இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது மற்றும் பயனாளருக்கு காண்பிக்கப்படுகிறது இது இன்கன்சிஸ்டன்ட் தன்மையை காட்டுகிறது எனவே இதுவே T1 மற்றும் T2 ஆகியவற்றின் ஷெட்யூல் ஆகும் அவற்றை அவற்றில் இருந்து ரெக்கவர் செய்ய முடியாது எனவே என்ன மீறப்பட்டது என்றால் T2 என்பது உண்மையாக அது போக்குவரத்தில் உள்ள A யை படிக்கிறது மேலும் அது ஏற்கனவே முழுமையாக முடிக்கப்பட்டுவிட்டது அதனுடைய படிக்கப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் இப்போது அடுத்த ஒன்றைப் பார்ப்போம் எனவே இங்கு அனைத்து மாற்றங்களும் இங்கே செய்யப்பட்டுள்ளன அவை ஒரே மாதிரியானவை எந்தப் புள்ளியில் கமிட் நடைபெற்றதோ அவற்றை மாற்றினோம் மறுபடியும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்T2 ஆனது அதே மதிப்பை படிக்கிறது மேலும் 4500 என்று அப்டேட் செய்யப்படுகிறது ஆனால் கமிட் செயலானது பின்னால் நடக்கிறது ட்ரான்ஸ்ஆக்ஷன்T1 உடைய கமிட் செயலுக்கு பின்னர் நடக்கிறது எனவே இது ரெக்கவர் செய்ய கூடியது ஆனால் T1 னை இயற்கை ஆகவே ரெக்கவர் செய்ய வேண்டும் என்றால் அதாவது T1 னை ரெக்கவர் செய்வதற்கு நாம் T2 வையும் ரெக்கவர் செய்ய வேண்டியுள்ளது ஏனென்றால் T2 ஆனது பயன்படுத்தும் மதிப்பு T1 உடைய மதிப்பை ரோல்பேக் செய்ததற்கு பின்னால் T2 உடைய ரோல்பேக் நடைபெறுகிறது மேலும் அது 4000 என்ற மதிப்பை உபயோகிக்கிறதுஆனால் ரோல்பேக் நடைபெற்ற பின்னால் டேட்டாபேஸில் அந்த மதிப்பானது 5000 ஆக வரவேண்டும் எனவே T1 க்கு ரோல்பேக் தேவைப்படுகிறது அதேபோல் T2 விற்கும் எனவே இதுவே கேஸ்கேடிங் ரோல்பேக் செய்வதற்கான வழக்கு ஆகும் எனவே சில வேலையானது கமிட் செய்ய வேண்டியுள்ளது மேலும் அவை நடந்துவிட்டன ஏனென்றால் இப்பொழுது இங்கு T2 ஆனது ரோல்பேக் செய்வது சாத்தியம் என்பதால் ஏனென்றால் T2 ஆனது T1 கமிட் செய்யப்பட்ட பிறகு நடக்கிறது எனவே இங்கு ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆனது சோர்ஸ் ட்ரான்ஸ்ஆக்ஷனை கமிட் செய்கிறது பின்னர் மதிப்பை படிக்கிறது எனவே அது ரெக்கவர் ஷெட்யூலுக்கான நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறது எனவே உங்களால் ரெக்கவர் செய்ய முடியும் ஆனால் அதற்கு இன்னமும் கேஸ்கேடிங் செயல் முறை தேவைப்படுகிறது என்றால் T1ஆனது A யின் மதிப்பை படித்துவிட்டது ஆனால் இங்கு A ஆனது கமிட் ஆகவில்லை இதுவரைக்கும் எனவே நாம் அதை கமிட் செய்யும் வரைக்கும் நம்மால் உண்மையாக குறைவான கேஸ்கேடிங் செயல்களை கொண்ட ஷெட்யூலை உருவாக்க முடியும் எனவே இப்போது என்ன மாற்றங்கள் நடைபெற்றது கமிட் நடைபெறும் போது அதாவது A யின் மதிப்பை எழுதுவதற்கு பின்னால் மற்றும் T2 ஆனது படிக்கப்படுகிறது அது கமிட் செய்யப்பட்ட பின்னர் நடைபெறுகிறது இதற்கு முன்னால் அது படிக்கப்பட்டது அது கமிட் ஆவதற்கு முன்னால் எனவே T2 ஆனது அதைப் படிக்கிறது இந்த கமிட் செயலுக்குப் பின்னால் எனவே ஏதாவது தேவை ஏற்படும் பட்சத்தில் அல்லது ரோல்பேக் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் மட்டுமே T1 ஆனது ரோல் பேக் செய்யப்பட வேண்டியிருக்கிறது மற்றும் T2 விற்கு ரோல் பேக் செய்வதற்கு அவசியமில்லை ஏனென்றால் அது ஏற்கனவே கமிட் செய்யப்பட்ட மதிப்பை பயன்படுத்தியுள்ளது எனவே இதுவே அடிப்படையான உதாரணம் இதன் வழியாக நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இதிலிருந்து ரோல்பேக் எவ்வாறு நடைபெறுகிறது மற்றும் இதற்கு அடுத்த மாட்யூலில் நாம் இந்த மாதிரியான ரோல் பேக் அதாவது கேஸ்கேடிங் மற்றும் கேஸ்கேடிங் அல்லாத என்ற இரண்டு வகையான செயல்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதிப்போம் மற்றும் அதை வைத்து எவ்வாறு முன்னேறிச் செல்வது என்று பார்ப்போம் ஆனால் இதுவரைக்கும் நாம் ஷெட்யூல் ஆனது ரெக்கவர் செய்யப்பட வேண்டும் என்றும் மேலும் அது குறைவான கேஸ்கேடிங் ரெக்கவர் ஷெட்யூலாக இருக்க வேண்டும் என்றும் டேட்டாபேஸ் உடைய ட்ரான்ஸ்ஆக்ஷனில் படித்தோம் இப்போது அடுத்ததற்கு செல்வோம் மற்றும்SQL லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை கையாளுவதற்கான இன்ஸ்டிரக்ஷன்கள் என்ன என்பது பற்றி சிறிது விவாதிப்போம் எனவே SQL லில் நாம் பலவகையான டேட்டா டேபநிஷன் மற்றும் டேட்டா மேனிபுலேஷன் மொழி வழிகள் பற்றி பார்த்தோம் மற்றும் அவற்றை இன்டராக்டிவ் ஷேஷன் ஆக விவாதித்தோம் டேட்டா மேனிபுலேஷனில் உள்ள ஒரு பகுதியாக சில குறிப்பிட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் உள்ள நிகழ்வுகளை குறிப்பிட முடியும் எனவே SQL ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆனது மறைமுகமாக ஆரம்பமாகிறது மற்றும் கமிட் செயலின் மூலம் முடிவடைகிறது அதாவது நீங்கள் சொல்லலாம் அவற்றிலுள்ள தற்போதைய ட்ரான்ஸ்ஆக்ஷனின் மாற்றங்களை நிரந்தரமாக செய்ய முடியும் அது டேட்டாபேஸில் பயனாளர்களுக்கு தெரியும் மற்றும் அது ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்கும் அல்லது அது ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல்பேக் செய்யும் அதாவது எல்லா மாற்றங்களும் நீங்கள் இதுவரை செய்தது ரோல் பேக் செய்யப்படும் மற்றும் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆனது அடிப்படையாக நிறுத்தப்படும் எனவே எல்லா வகையான சிஸ்டமிலும் இயல்பாகவே ஒவ்வொரு SQL அறிக்கையும் மறைமுகமாக கமிட் ஆக இருக்கும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்றால் அது ரோல்பேக் செய்யப்படும் மற்றும் இது மறைமுகமான கமிட் செயலால் கண்ட்ரோல் செய்ய முடியும் இது பலவகையான சிஸ்டங்களில் பலவகையான வழிகளில் கண்ட்ரோல் செய்ய முடியும் மற்றும் நான் மறைமுகமான கமிட் செயலை செய்ய வேண்டும் என்று விரும்பமாட்டேன் அது வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்று நினைப்பேன் எனவே அந்த மாதிரியான பயன்பாட்டிற்கு SQL லின் ஒரு பகுதியானது ட்ரான்ஸ்ஆக்ஷன் கண்ட்ரோல் மொழி என்று அழைக்கப்படுகிறது அவற்றில் பல்வேறுபட்ட இன்ஸ்டிரக்ஷன்கள் கமிட் செயலின் மூலம் ரோல்பேக் செய்வதற்கும் மாற்றங்களை சேமிப்பதற்கும் மாற்றங்களை செய்யாமல் இருப்பதற்கும் அவற்றில் சில கட்டுப்பாட்டு வழிகளின் மூலம் அதாவது சேவ் பாயிண்ட் வரையறுப்பது மூலம் செய்ய முடியும் மேலும் நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரை அமைக்க முடியும் அவற்றினுடைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் பண்பினை பொருத்து எனவே சில உதாரணங்களை விரைவில் பார்ப்போம் மற்றும் அந்தTCL கமெண்ட்களை DML லின் சில குறிப்பிட்ட கமெண்ட் உடன் பயன்படுத்தப்படுகின்றன அவை அர்த்தம் உள்ளவற்றை சேர்க்கும்போது சிலவற்றை மாற்றும்போது மற்றும் அவற்றினை டெலீட் செய்யும் போது உதாரணமாக நீங்கள் ஒரு டேட்டாபேசை உருவாக்குகிறீர்கள் என்றால் அல்லது நீங்கள் டேட்டாவை ரெக்கவர் செய்கிறீர்கள் என்றால் பின்னர் இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் ஆனது அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் எந்த ஒரு பங்கினையும் செய்வதில்லை எனவே கமிட் என்பது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள கமெண்ட் அவை சில மாற்றங்களை சேமிப்பதற்கும் மற்றும் எவற்றை எக்ஸ்கியூட் செய்தோமோ அவற்றை நிரந்தரமாக செய்வதற்கு உதவுகிறது எனவே இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பயனாளரின் டேட்டா பேசை பார்க்கலாம் மற்றும் நான் உங்களுக்கு காண்பிப்பது என்னவென்றால் இது ஒரு டேபிளின் உடைய ஆரம்பநிலை என்றாள் அவற்றிலிருந்து மதிப்புகள் டெலீட் செய்வதற்கு முன்னாள் என்று வைத்துக் கொண்டால் அவற்றிலிருந்து நீங்கள் ஸ்டார் என்பதை தேர்ந்தெடுத்து பயனாளர் உடைய டேபிளில் இருந்து இந்த 7 ரெக்கார்டுகளை நீங்கள் எடுக்க முடியும் அந்தக் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது நீங்கள் அதை டெலீட் செய்ய முடியும் மற்றும் அதை முழுவதுமாக டெலீட் செய்ய முடியும் எனவே நீங்கள் சொல்லலாம் நாம் அதை முழுமையாக மற்றும் நிரந்தரமாக டெலீட் செய்து விட்டோம் என்று எனவே வயதின் அடிப்படையில் டெலீட்டை மேற்கொண்டோம் எனவே இந்தப் ரெக்கார்ட்களை நான் டெலீட் செய்யப்போவதாக வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் நான் கமிட் செயலை மேற்கொள்ள வேண்டும் பின்னர் மறுபடியும் நான் அதே டேட்டாவை ரெக்கவர் செய்யும் செயலை செய்யும்போது இப்பொழுது எனக்கு ஐந்து ரெக்கார்டுகள் இருப்பதை பார்க்க முடியும் ரெக்கார்ட் எண் 2 மற்றும் 4 ஆகிய ரெக்கார்டுகள் நிரந்தரமாக டெலீட் செய்யப்பட்டு இருக்கும் இந்த மாதிரியாக நீங்கள் வெளிப்படையாக கமிட் செயலை மேற்கொள்ளலாம் மற்றும் மாற்றங்களை நிரந்தரமாக மேற்கொள்ளலாம் ரோல்பேக் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது ஒரு கமெண்ட் ஆக ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மாற்றாமல் இருப்பதற்கு பயன்படுகிறது அதாவது இதுவரைக்கும் டேட்டா பேஸில் சேமிக்கபடாத மாற்றங்களை நீங்கள் ரோல்பேக் மூலம் செய்ய முடியும் எனவே நீங்கள் ரோல் பேக் செய்ய முடியும் அல்லது ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மாற்றாமல் இருக்க முடியும் அவற்றினுடைய இறுதியாக உள்ள கமிட் செயலின் வரலாற்றினை பேக்கப் எடுப்பதில் இருந்து அல்லது இறுதியாக உள்ள ரோல்பேக் கமெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டதிலிருந்து எனவே மறுபடியும் அதே உதாரணத்தை பார்த்தீர்களென்றால் இதுவே ஆரம்ப நிலை பின்னர் நீங்கள் டெலீட் மேற்கொள்ளலாம் நாம் இறுதி நேரத்தில் மேற்கொண்ட அதே செயலின் மூலம் எனவே இந்த இரண்டு பதிவுகளும் டெலீட் செய்யப்படும் ஆனால் கமிட் செயலுக்கு பதிலாக நீங்கள் ரோல்பேக்கை கொடுக்க முடியும் எனவே நீங்கள் ரோல்பேக்கை கொடுக்கும்போது இந்த டெலீட் செயலானது செயல்படாமல் விடப்படும் எனவே இந்த இரண்டு ரெக்கார்டுகளும் மறுபடியும் டேபிளுக்கு வரவழைக்கப்படும் எனவே ரோல்பேக் பின்னால் மறுபடியும் செய்யப்படும் என்றால் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இரண்டு ரெக்கார்டுகள் உங்களுடைய வரிசையிலிருந்து கிடைக்கும் இதுவே ரோல்பேக் கமெண்டின் பயன்பாடு ஆகும் இப்பொழுது நீங்கள் மிக நீளமான ட்ரான்ஸ்ஆக்ஷனை செய்ய முடியும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன்களுக்கு இடையில் நீங்கள் சில சாதகமான புள்ளிகளை குறிக்கலாம் எனவே இந்த வழக்கில் நீங்கள் ரோல்பேக் செய்யலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு ரோல் பேக் செய்யலாம் மற்றும் அந்த குறிப்பிட்ட புள்ளிகள் ஆனது அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் சேவ் பாயிண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இதுவே சேவ் பாயிண்டை உபயோகப் படுத்துவதற்கான வடிவமாகும் மற்றும் அவற்றிற்கு பெயர் கொடுக்கலாம் மற்றும் பின்னால் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தில் நீங்கள் உங்களுடைய ரோல் பேக்கின் உடைய பயன்பாட்டிற்கு உபயோகித்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் மறுபடியும் ரோல்பேக் செய்கிறீர்கள் என்றால் ரோல் பேக் செய்வதற்கு பதிலாக இப்பொழுது நீங்கள் சேவ் பாயிண்ட் உடைய எண்களை உபயோகித்துக்கொள்ளலாம் அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை பெயர் இடுவதற்கும் அதிலிருந்து நீங்கள் ரோல்பேக் செய்வதற்கும் உபயோகித்துக்கொள்ளலாம் மேலும் அந்த புள்ளி வரைக்கும் ரோல்பேக் செய்வதனால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கு ஒரு தொடர்ச்சியான இன்ஸ்டிரக்ஷன்கள் ஒரு DML ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நான் முதலில் ஒரு சேவ் பாயிண்டை வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அதிலிருந்து ரோல்பேக்கை ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு ரெக்கார்டை டெலீட் செய்யும்போது அதை நீங்கள் ID ஒன்று என்று வைத்துக் கொள்ளலாம் எனவே ஒரு பதிவை நீங்கள் டெலீட் செய்கிறீர்கள் நீங்கள் மறுபடியும் மற்றொரு சேவ் பாயிண்டை சேமித்துக் கொள்ள வேண்டும் அதை SP2 என்று சொல்லலாம் இது SP1 என்று அறியப்படுகிறது பின்னர் நீங்கள் இரண்டாவது ரெக்கார்டை டெலீட் செய்யலாம் மற்றுமொரு சேவ் பாயிண்ட் ஆனது வேறு ஒரு ரெக்கார்டை டெலீட் செய்யலாம் எனவே இப்போது நான் அந்தப் புள்ளியில் சில கன்ட்ரோல்களை மாற்றாமல் இருப்பதற்கு செய்யலாம் அதாவது மூன்று புள்ளிகளில் மாற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நான் இப்போது ரோல் பேக்கை SP3 என்ற புள்ளியில் செய்கிறேன் என்றாள் இந்த ஒரு ஒரேஒரு ரெக்கார்டு டெலீட் செய்யப்படும் இந்த ரெக்கார்டு ஆனது மாற்றங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கான செயலை செய்யும் ஆனால் இந்த முதலில் உள்ள இரண்டு ரெக்கார்டுகளும் இதுவரைக்கும் டெலீட் செய்யப்பட்ட மாதிரியாக தோற்றத்தை உருவாக்கும் ஆனால் நான் ரோல் பேக்கை SP2 என்ற புள்ளியில் செய்கிறேன் என்றாள் பின்னர் இரண்டு ரெக்கார்டுகள் ஆன ID2 மற்றும் ID3 ஆகியவை டெலீட் செய்யப்படும் மற்றும் அவற்றினுடைய டெலீட் நடைபெறாமல் செய்யப்படும் மற்றும் ஒரே ஒரு டெலீட் ஆனது நடந்த மாதிரி பார்க்கப்படும்இதேபோன்றுSP1 இந்த புள்ளியிலிருந்து ரோல்பேக் ஆனது செய்யப்படும் அது எந்த ஒரு டெலீட் செயலும் நடைபெறாததாக காட்டும் எனவே நாம் இதிலிருந்து என்ன செய்கிறோம் என்றால் இந்த ஆரம்ப கன்சிஸ்டன்டசி டேட்டாபேஸ் மூன்றின் உடைய இடப்பக்கத்தில் இருந்து ரெக்கார்டுகள் ஆனது டெலீட் செய்யப்படும் பின்னர் நான் முதல் இரண்டு டெலீட் செய்யப்படாமல் இருப்பதை நடைபெறாமல் செய்வேன் மற்றும் அதைSP2 விலிருந்து ரோல்பேக் செய்வேன் எனவே பின்னர் நான் மறுபடியும் டெலீட்டை இறுதியாக உள்ள இரண்டு ரெக்கார்டுகளின் மீது செய்யும்போது பின்னர் அந்த ரெக்கார்டுகளின் மேல் நான் என்ன காண்பேன் என்றாள் அவை ID2 மற்றும் ID3 என்று குறிக்கப்படுகின்றன இவை SP2 விற்கு பின்னால் நடந்திருக்கும் அவை மறுபடியும் டேபிளுக்குக்கு சென்றிருக்கும் மேலும்SP1 உடைய டெலீட் ஆனது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதாவது SP1 ஒன்றிற்கு பின்பு எந்த ஒரு டெலீட்டும் நடைபெற்று இருக்காது அதாவது ID1 உடைய பதிப்பானது காணாமல் போயிருக்கும் மேலும் இந்த மாதிரியாக நீங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியும் மற்றும் ரோல் பேக்கை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து டேட்டாபேஸ் ட்ரான்ஸ்ஆக்ஷனில் நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் சேவ் பாயிண்டைகுறித்து உள்ளீர்கள் என்றால் அதை நீங்கள் விடுவிக்க முடியும் அதாவது உங்களால் அந்தசேவ் பாயிண்டை மாற்ற முடியும் எனவே செயல்பாடானது விடுவிக்கப்பட்டால் உங்களால் அந்த சேவ் பாயிண்டுக்கு மறுபடியும் ரோல் பேக்கைக் இயற்கையாக செய்ய முடியாது நீங்கள் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை அமைக்கும் கமெண்ட்களின் மூலம் டேட்டாபேஸ் உடைய ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை தொடங்க முடியும் அவை பொதுவாக ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய பண்புகளை குறிக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது படிப்பதற்கு மட்டுமல்ல ட்ரான்ஸ்ஆக்ஷனை படிப்பது மற்றும் எழுதுவதற்கான ட்ரான்ஸ்ஆக்ஷன் என்று கூற முடியும் எனவே நீங்கள் சொல்லலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை அமைக்கும் கமெண்ட்கள் என்றும் மற்றும் அவற்றில் படிப்பது மற்றும் எழுதுவதற்கான பிளாக் என்றும் சொல்லலாம் மிக விரைவாக சீரியலைஃசபிலிட்டியில் உள்ள பல்வேறு வடிவங்களைப் பற்றி அதாவது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டிலுக்கு அருகிலுள்ள வியூ சீரியலைஃசபிலிட்டி பற்றி பார்ப்போம் எனவே வியூ சீரியலைஃசபிலிட்டி என்ற கண்ணோட்டத்தில் நாம் வரையறுக்கலாம் எப்போது 2 ஷெட்யூல் ஆனது ஈக்வலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது என்பதிலிருந்து முன்னதாக நீங்கள் இரண்டு ஷெட்யூல்களை வரையறுத்தது ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் அவை கான்பிலிக்ட் ஈக்வலன்ஸ் இப்போது வியூ ஈக்வலன்ஸ் பற்றி வரையறை செய்வோம் எனவே மூன்று விதமான நிபந்தனைகள் உள்ளன மிக சுலபமான நிபந்தனைகள் ஒரு ஷெட்யூலை வியூ ஈக்வலன்ஸ் ஆக பார்ப்பதற்கு ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின்ஆரம்பத்தில் உள்ள மதிப்பானது இந்த இரண்டு ஷெட்யூல்களில் ஒரே மாதிரியான மதிப்பை படிக்கிறது என்றால் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் அதனுடைய ஆரம்ப மதிப்பானது இரண்டு ஷெட்யூல் களுக்கு இடையில் ஒரே மாதிரியாக இருக்கும் இதேபோன்று மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் இறுதியாக உள்ள எழுதுவது ஆனது நடைபெற்றது என்றால் அதன் இறுதி மதிப்பு ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் போதும் எழுதப்படும் மதிப்பானது இரண்டு ஷெட்யூல்களில் ஒரே மாதிரியான எழுதுதல் செயல் மூலமாக கண்டிப்பாக நடைபெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை ஆனது எழுதுவது படிப்பது இணைந்து ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் நடைபெறுவதாகும் அதாவது ஒரு டேட்டா உருப்படியை படிக்கும்போது அதனுடைய சம்பந்தப்பட்ட எழுதுதல் நடைபெற்ற பின்னர் நடைபெற்றிருக்க வேண்டும் மற்றொரு ஷெட்யூலில் இதே மாதிரியான ட்ரான்ஸ்ஆக்ஷன் மூலம் எழுதுதலை மேற்கொண்டிருக்கலாம் எனவே நான் இரண்டு ஷெட்யூல்களில் உள்ள ஒவ்வொரு டேட்டா உருப்படிக்கும் உள்ள ஆரம்ப மதிப்பிலிருந்து தொடங்குகிறேன் நான் எப்பொழுதுமே வலது பக்கம் உள்ள இணையான அதே ஷெட்யூலில் இருந்து இரண்டாவது ஷெட்யூலில் இருந்து படிப்பதை மேற்கொள்கிறேன் மற்றும் இதேபோன்று இறுதியாக உள்ள மதிப்பானது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள டேட்டா உருப்படி ஆனது ஒரே மாதிரியாக இரண்டு ஷெட்யூல்களிளும் எழுதப்பட வேண்டும் எனவே இது மறுபடியும் கீ பேலன்ஸ் என்பது எழுதுவது மற்றும் படிப்பது ஆகியவற்றை மட்டுமே சம்பந்தப்பட்டது அவை கான்பிலிக்ட் ஈக்வலன்ஸ் உடன் தொடர்புடைய வழக்கில் உள்ளதாகும் எனவே கொடுக்கப்பட்ட வியு ஈக்வலன்ஸ் உண்டான வரையறையில் இருந்து நீங்கள் வியூ சீரியலைஃசபிலிட்டியை ஷெட்யூல் படுத்த முடியும் முன்னதாக ஒரு தொடர் ஷெட்யூல் ஆனது வியூ ஈக்வலன்ஸ் இருந்தாள் அவற்றை அந்த ஷெட்யூலை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியில் உள்ளது என்று சொல்லலாம் இப்போது நாம் வியூ சீரியலைஃசபிலிட்டியை வரையறை செய்யலாம் நீங்கள் உங்களை சிறிதளவு சமாதானப் படுத்த வேண்டியுள்ளது என்னவென்றால் ஒவ்வொரு கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஷெட்யூல் ஆனது வியூ சீரியலைஃசபிலிட்டி ஆக கருதப்படுகிறது ஆனால் அவற்றினுடைய தலைகீழானது உண்மை கிடையாது எனவே இங்கு ஒரு ஷெட்யூல் ஆனது வியூ சீரியலைஃசபிலிட்டி கொண்டது என்றால் அது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஆக இருக்காது ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக அதை தொடர்ச்சியான ஷெட்யூல் ஆக மாற்ற முடியாது ஏனென்றால் இதை நீங்கள் T28 உடைய அல்லது T29 உடைய வலதுபக்கQ விற்கு மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் இதை இரண்டுக்கும் மாற்ற இயலாது எனவே கொடுக்கப்பட்டது என்னவென்றால் வியூ ஈக்வலன்ஸ் கண்ணோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம் இது தொடர் ஷெட்யூலுக்கு சமமாக இருக்கும் என்றும் மற்றும் எது தொடர் ஷெட்யூல் ஆக இருக்க முடியும் என்றும் கண்டிப்பாக அதில் ஆறு விதமான பேர்முடேஷன்ஸ் உள்ளன ஏனென்றால் அங்கு மூன்று ஷெட்யூல்கள் உள்ளது எனவே விதவிதமான சாத்தியமான வரிசை மாற்றங்கள் உள்ளன அவை ஆறு வெவ்வேறு விதமான தொடர் ஷெட்யூல்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் மற்றும் உங்களுடைய முதல் நிபந்தனை ஆனது என்ன இருக்குமென்றால் நான் ஒரே மதிப்பை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அதாவது T27 என்பது Q வின் முதன்மையான மதிப்பை படிக்கவேண்டும் எனவே T27 என்பது முதன்மையான ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆக இருக்கவேண்டும் மூன்றாவது நிபந்தனை என்ன சொல்கிறது என்றால்T29 உடைய வலது பக்கம் இறுதியாக உள்ள எழுதுதலை இங்கு செய்ய வேண்டும் எனவே தொடர் ஷெட்யூலில் T29 என்பதை கடைசியாக இருக்க வேண்டும் எனவே T28 ஆனது இடையில் இருக்க வேண்டும் எனவே இந்த தொடர் ஷெட்யூல் ஆனது T27 T28 T29 ஆகியவற்றிற்கு ஈக்வலன்ஸ்ஆக இருக்க வேண்டும் ஒன்று படிக்க வேண்டும் மற்ற இரண்டு எழுதுதலை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் T29 ஆனது இறுதியாக உள்ள எழுதலை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி இல்லை ஆனால் இது ஒரு வியூ சீரியலைஃசபிலிட்டி ஆக உள்ளது மேலும் நீங்கள் வியூ சீரியலைஃசபிலிட்டியை கவனித்தீர்கள் என்றால் உங்களிடம் வியூ சீரியலைஃசபிலிட்டி இருக்கும் மேலும் உங்களிடம் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி இருக்காது எனவே உங்களிடம் சில குருட்டுத்தனமான உரிமைகள் இருக்கலாம் அவற்றை நீங்கள் பிளையன்ட் உரிமைகள் என்று அழைக்கலாம் என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் Q உடைய மதிப்பினை எழுதுகிறீர்கள் T28 என்ற ட்ரான்ஸ்ஆக்ஷனில் அதனுடைய தற்போதைய மற்றும் முந்தைய மதிப்பினை படித்தல் மேற்கொள்ளாமல் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் குருட்டுத்தனமாக சில மதிப்பை கண்டுபிடித்து அதை நீங்கள் எழுதுகிறீர்கள் எனவே ஒரு ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி இல்லை என்றால் ஆனால் அது வியூ சீரியலைஃசபிலிட்டி கொண்டது என்றால் அது கண்டிப்பாக சில குருட்டுத்தனமான உரிமைகளை டேட்டாவை எழுதுவதில் அதனுடைய உண்மையான மதிப்பினை படிக்காமல் செய்யக்கூடும் எனவே இது ஒரு சீரியலைஃசபிலிட்டியின் பலவீனமான வடிவமாகக் கருதப்படுகிறது இப்போது ஒரு கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டிக்கு சமமான கேள்வி ஆனது எழுகிறது நீங்கள் எங்கு ஒரு ஷெட்யூலை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி உள்ள ஷெட்யூல் ஆக பார்க்கிறீர்களோ அங்கு அதனுடைய பிரஸிடெண்ட்ஸ் கிராப் ஆனது சுழற்சியோடு இருக்கும் எனவே நாம் இதேபோன்று உள்ள சில ஆய்வுகளை வியூ சீரியலைஃசபிலிட்டிக்கு விரிவு படுத்த வேண்டியுள்ளது ஆனால் அவற்றை கண்டுபிடிப்பது பிரஸிடெண்ட்ஸ் கிராப் உடைய அளவில் இருந்து இப்பொழுது மிக அதிகமாக செலவாகிறது எனவே அதை சோதனை செய்வதன் மூலம் நிரூபிக்க முடியும் ஒரு ஷெட்யூல் ஆனது வியூ சீரியலைஃசபிலிட்டியை கொண்டிருக்கிறது என்றால் அது NP கம்ப்ளீட் வகுப்பு பிரச்சனையாக வருகிறது எனவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் NP பிரச்சனை என்றால் என்ன எப்போது அந்த பிரச்சனையானது NP கம்ப்ளீட் என்று அழைக்கப்படுகிறது என்று மிகவும் சுலபமாக இதற்கு முன்னால் நீங்கள் அறிந்திருக்க தேவையில்லை அந்த இன்ஸ்டிரக்ஷனை பற்றி மிக விளக்கமாக நீங்கள் அந்த இன்ஸ்டிரக்ஷனை மிக சுலபமாக NP கம்ப்ளீட் என்று புரிந்து கொள்ளலாம் அது கண்டிப்பாக சாத்தியமான இன்ஸ்டிரக்ஷன் ஆக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அது எந்த ஒரு பல்லுறுப்பு கோட்பாட்டு வழி முறைகளிலும் இருக்கலாம் அது கண்டிப்பாக சாத்தியமானதாக இருக்காது அது ஒரு திறந்த பிரச்சனையாக கணிப்பொறி இயலில் உள்ளது மிகப்பெரிய பல்லுறுப்பு கோட்பாட்டு இன்ஸ்டிரக்ஷன்கள் NP கம்ப்ளீட் பிரச்சினையின் கீழ் வரலாம் ஆனால் அது கண்டிப்பாக சாத்தியமான இன்ஸ்டிரக்ஷன்களாக இருக்க வேண்டுமென்று இல்லை உங்களிடம் சில தோராயமான இன்ஸ்டிரக்ஷன்கள் இருக்கலாம் அவை போதுமான நிபந்தனைகளை கொடுக்கலாம் நீங்கள் சொல்லலாம் இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்றால் பின்னர் அந்த ஷெட்யூல் ஆனது கண்டிப்பாக வியூ சீரியலைஃசபிலிட்டி ஆக இருக்கலாம் ஆனால் போதுமான நிபந்தனைகள் தேவையான நிபந்தனைகள் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இன்னொரு வார்த்தையில் சில ஷெட்யூல் ஆனது சில போதுமான நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கலாம் ஆனால் அவை தொடர்ந்து வியூ சீரியலைஃசபிலிட்டியில் இருக்கிறது என்று சொல்லலாம் எனவே வியூ சீரியலைஃசபிலிட்டியை பயன்படுத்தி சில பிரச்சனைகளை பார்க்கலாம் எனவே இங்கு நான் மிக நீளமான பிரச்சனையை வியூ சீரியலைஃசபிலிட்டி கண்ணோட்டத்தில் வேலை செய்து பரிசோதிக்க உள்ளேன் எனவே இது ஒரு வகையான ப்ரூட் போர்ஸ் இன்ஸ்டிரக்ஷன் ஆகும் எனவே நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஷெட்யூல்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் இரண்டு டேட்டா உருப்படிகள் A மற்றும் B இருப்பதையும் மேலும் 3 ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஆன T1 T2 T3 இருப்பதைப் பார்க்கலாம் நான் அதை வியூ சீரியலைஃசபிலிட்டி கொண்டது என்று நிரூபித்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவற்றில் உள்ள ஏதாவது எந்த ஒரு சாத்தியமான தொடர் ஷெட்யூல் வியூ சீரியலைஃசபிலிட்டியை கொண்டுள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் எனவே முதலில் நான் 3 ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் உள்ள எல்லா தொடர் ஷெட்யூல்களையும் பட்டியலிடுகிறேன் அவற்றில் ஆறு தொடர் ஷெட்யூல்கள் உள்ளன மேலும் முதலில் 3ல் இருந்து ஆரம்பிக்கிறேன் கடைசியாக யார் புதுப்பிக்கிறார்கள் என்பதைப் பொறுத்து உள்ளது எனவே அவற்றில் B யின் மீது நடைபெறும் எழுதுதல் மட்டுமே உள்ளது மேலும் அவற்றில் உள்ள கடைசி நிபந்தனை ஆனது மூன்று ட்ரான்ஸ்ஆக்ஷன்களிலும் செய்யப்படுகிறது அவற்றின் A மீது எந்த ஒரு எழுதுதலும் இல்லை எனவே வரிசைப்படுத்தப்பட்ட இறுதியான அப்டேட் A மீது காலியாக ஆக வருகிறது மற்றும் B யில் அதனுடைய வரிசையானது T1 T2 T3 எனவே அது கண்டிப்பாக எந்த ஷெட்யூல் ஆக இருந்தாலும் எந்த தொடர்ச்சியான ஷெட்யூல் ஆக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட இந்த ஷெட்யூல் ஆனது வியூ ஈக்வலெண்ட் ஆக உள்ளது T3 கண்டிப்பாக கடைசி ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆக எக்சிகியூட் செய்யப்படவேண்டும் இவை இரண்டு மட்டுமே வியூ ஈக்விவலெண்டில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது எனவே நாம் இப்போது குறைத்துக் கொள்ளலாம் மற்றும் நாம் தீர்மானிக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட ஷெட்யூல் S உடைய இந்த இரண்டுமே வியூ ஈக்விவலெண்ட் ஆக இருக்கிறதா என்று எனவே நாம் அடுத்து சென்று பார்த்தோம் என்றால் நாம் நிபந்தனை 1 மற்றும் நிபந்தனை இரண்டை ஒன்றாக சரி பார்க்க வேண்டியுள்ளது எனவே நிபந்தனை ஒன்றானது அவைகள் இரண்டு ஷெட்யூலிலும் ஒரே மதிப்பை தருகின்றனவா என்பதனை சரி பார்க்கின்றன எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவை இரண்டும் A மீது நடக்கும் படித்தல்களாகும் இவை மூன்றும் A மீது படித்தலை மேற்கொள்கின்றன அவை T2T3 T1 மற்றும் T3 என்ற வரிசையில் நடக்கின்றன எனவே நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 ஆனது B யை படிக்கிறது மற்றும் அதை எழுதுகிறது அவை இந்த வரிசையில் நடக்கின்றன ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 வைத்துப் பார்க்கும்போது முதலில் அது ஆரம்ப மதிப்பை படிக்கிறது பின்னர் அதனுடைய முதலாவது வழக்கத்திலுள்ள மதிப்பினை படிப்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றில் நடக்கிறது பின்னர் படிப்பது அப்டேட் செய்யப்படுகிறது அதாவது அர்த்தம் என்னவென்றால் எந்த ஒரு ஷெட்யூலையும் நாம் வியூ ஈக்வலன்ஸ் ஆக பார்க்க வேண்டும் இந்த ஷெட்யூலில் அவை T1 ஆனது T2 கண்டிப்பாக தொடர வேண்டும் T2 கண்டிப்பாக முதலில் நடக்க வேண்டும் அது ஆரம்பத்தில் உள்ள மதிப்பை படிக்க வேண்டும் பின்னர் அந்த ஆரம்ப மதிப்பு ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 உடைய வலப் பக்கத்தில் இருந்து படிக்கப்பட வேண்டும் எனவே T2 கண்டிப்பாக T1 க்கு முன்னால் வர வேண்டும் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் நிபந்தனை மூன்றின் படி இரண்டு சாதகமான கேண்டிடேட் மட்டுமே இருக்க முடியும் அவை T1 T3 எனவே இவை நம்மிடம் இரண்டு மட்டுமே உள்ளது இந்த ஒன்றானது மற்றும் நிபந்தனையை பூர்த்தி செய்கிறது மற்றும் அவற்றில் எந்த ஒரு தொடர்ச்சியான எழுதுதலும் இல்லை எனவே நாம் முடிக்கலாம் T2 T1 T3 ஆகியவை எல்லாம் மூன்று நிபந்தனைகளையும் ஆரம்பத்தில் படிப்பது மற்றும் எழுதுவதற்கும் பின்னர் இறுதியாக உள்ள படிப்பதற்கான நிபந்தனையையும் பூர்த்தி செய்கின்றன அவை ஷெட்யூல் S கொடுக்கின்றன அது வியூ ஈக்வலன்ட் ஆக பார்க்கப்படுகிறது மேலும் அவை பாதுகாப்பான ட்ரான்ஸ்ஆக்ஷனில் பயன்படுத்த முடியும் மற்றொரு உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 4 ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் R1 R2 R3 R4மற்றும் இரண்டு டேட்டா ஐட்டம்ஸ் A உள்ளது நீங்கள் அவை வியூ சீரியலைஃசபில் ஆக உள்ளதா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும் நான் அவற்றைப் பற்றி இங்கு இந்த பிரசெண்டேஷனில் சொல்லவில்லை அதில் வேலை பார்க்கவில்லை நான் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முதலில் பின்னர் அதனுடைய விடையை நான் உங்களுக்கு இந்த பிரசெண்டேஷனில் காண்பிக்கிறேன் வேறு பல காம்ப்ளக்ஸ் கருத்துக்கள் ஆன சீரியலைஃசபிலிட்டி பற்றி உள்ளன இந்த உதாரணத்தில் இந்த குறிப்பிட்ட ஷெட்யூலை பார்த்தீர்களென்றால் இதனுடைய விளைவானது சீரியல் ஷெட்யூல் ஆன T1 T5 போன்றே உள்ளன ஆனால் நீங்கள் கான்பிலிக்ட் ஈக்வலன்ஸ் மற்றும் வியூ ஈக்வலன்ஸ் ஆகியவற்றின் வரையறைகளை வழியாக பார்த்தீர்களென்றால் உங்களால் இந்த ஷெட்யூலை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலாகவோ அல்லது வியூ சீரியலைஃசபிலாகவோ காட்ட முடியாது ஆனால் இன்னமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறையில் கொடுக்க முடியும் எனவே நீங்கள் எழுதுவது மற்றும் படித்தலை பார்த்தீர்களென்றால் அவை கான்பிலிக்ட் மற்றும் வியூ ஈக்வலன்ஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சீரியலைஃசபில் ஷெட்யூல் ஆக இருக்க முடியாது ஆனால் அது மிக எளிமையான கூட்டுவது கழிப்பது போன்ற வேலைகளை அந்த வேரியபில்களில் அவற்றினுடைய பண்புகளை பயன்படுத்தி சாதாரணமாக செய்ய முடியும் உங்களிடம் ஆரம்பத்தில் எந்த மதிப்பு உள்ளதோ அதைவைத்து தொடங்க முடியும் அவற்றின் மூலம் நீங்கள் இந்த ஷெட்யூலை அடைய முடியும் மற்றும் அந்த மதிப்பானது உங்களுடைய சீரியல் ஷெட்யூல் T1 T5 அவை இரண்டிலிருந்தும் கிடைக்கப்பெறும் மதிப்பும் சமமாக இருக்கும் ஆனால் இவற்றை கண்டுபிடிப்பதற்கு பிற இன்ஸ்டிரக்ஷன் களில் உள்ள வேலைகளை பற்றி புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது படிப்பது மற்றும் எழுதுவதற்கு அருகிலுள்ள இன்ஸ்டிரக்ஷன் எனவே நீங்கள் இதை ஒரு படிப்பது மற்றும் எழுதுவதற்கு உண்டான மாடல் வழியாக கான்பிலிக்ட் மற்றும் வியூ ஈக்வலன்ஸ் ஆகியவற்றின் வழியாக மற்றும் இவை மட்டும் வழி அல்ல சீரியலைஃசபிலிட்டியை அடைவதற்கு வேறு பல காம்ப்ளக்ஸ் மாடல்கள் உள்ளன ஆனால் நாம் அவற்றைப் பற்றி அதாவது காம்ப்ளக்ஸ் சீரியலைஃசபிலிட்டி பற்றி ஆழமாக செல்லவில்லை எனவே நாம் இங்கு ப்ராப்பர் பிளானிங் ஒரு டேட்டா பேசை திரும்ப ரெக்கவர் செய்வதற்கு அதாவது அதை இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் இருந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்க்கு சிஸ்டம் தோல்வி அடையும்போது கொண்டு வருவதை பற்றி பார்த்தோம் மற்றும் இந்த ரெக்கவரி ஆனது கேஸ் கேடட் அல்லது கேஸ்கேட்லெஸ் ரோல்பேக் வழியாக செய்யப்படுகிறது மற்றும் நாம் ஒரு எளிய சீரியலைஃசபிலிட்டி மாடலை வியூ சீரியலைஃசபில் கண்ணோட்டத்தில் அறிமுகப்படுத்தினோம் ஆனால் வியூ சீரியலைஃசபிலிட்டி ஆனது அதனுடைய டெஸ்டில் np கம்ப்ளீட் ஆக இருந்தது எனவே ஒரு திறனுள்ள அல்காரிதம் ஆனால் அது ஒரு பவர்ஃபுல் அல்காரிதம் அல்ல